ரெசிஸ்டன்ஸ்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் எனவே எங்களிடம் இரண்டு சாம்பல் மேற்பரப்பு உறை உள்ளது என்று சொல்லலாம் எங்களிடம் இரண்டு சாம்பல் மேற்பரப்பு உறை உள்ளது எனவே இது மேற்பரப்பு 1 ஆகும் இது வெப்பநிலை T1 இல் பராமரிக்கப்படுகிறது மேலும் அந்த மேற்பரப்பின் பரப்பளவு A1 என்று சொல்லலாம் மற்றும் உமிழ்வு எப்சிலோன் 1 என்று சொல்லலாம் சரியா இதேபோல் உங்களிடம் மற்றொரு மேற்பரப்பு உள்ளது அது T2 A2 மற்றும் எப்சிலோன் 2 சரியா எனவே இந்த இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையே உள்ள நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்தை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எத்தனை எதிர்ப்புகள் உள்ளன ஆம் மாணவர் சரி மாணவர் எனவே ஒவ்வொரு மேற்பரப்பும் சரி எனவே முதல் மேற்பரப்பின் கரும்பொருள் கதிர்வீச்சின் கருப்பு வெப்பநிலை Eb1 ஆகவும் இரண்டாவது மேற்பரப்பின் கரும்பொருள் கதிர்வீச்சு Eb2 ஆகவும் வைத்துக்கொள்வோம் இப்போது நான் இரண்டையும் ஒரே வெப்பநிலையில் பராமரித்தால் உமிழ்வு என்னவாக இருக்கும் அல்லது தனக்குள்ளேயே கதிர்வீச்சு பரிமாற்றம் என்னவாக இருக்கும் நான் அதை ஒரே வெப்பநிலையில் பராமரிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் சரியா முழு மேற்பரப்பும் ஒரே சமவெப்ப வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது எனவே கதிர்வீச்சு பரிமாற்றம் என்னவாக இருக்கும் இது மொத்த அளவு சரியா நாம் J1 மற்றும் J2 ஐ பார்க்கிறோம் J1 மற்றும் J2 ஐப் பார்ப்பதால் எனவே அதன் செயல்பாடு என்ன இது வெப்பநிலையின் செயல்பாடு மற்றும் வேறு ஏதாவது அல்லது அதுதானா இது மொத்த அளவு சரியா எனவே இது அனைத்து கோணங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது அனைத்து அலைநீளங்களிலும் ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே இது சரியான வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே எனவே அது வெப்பநிலையின் செயல்பாடாக இருந்தால் தனக்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றம் என்னவாக இருக்கும் தனக்குள்ளேயே நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் 0 இருக்கும் சரியா ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு உமிழப்படும் அளவு சரியாக ஒரே மாதிரியாக இருப்பதால் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் எனவே நீங்கள் ஒரு சிறிய வேற்றுமை உறுப்பு இருக்கலாம் அதன் பார்வைக் காரணி இங்கே மற்றொரு வேறுபட்ட உறுப்புடன் வேறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் நிகர முழு மேற்பரப்பிலும் கதிர்வீச்சு பரிமாற்றம் 0 ஆக இருக்கும் ஏனெனில் நீங்கள் அதை ஒரு நிலையான வெப்பநிலையில் பராமரிக்கிறீர்கள் எனவே மொத்த எதிர்ப்புகளின் எண்ணிக்கை மூன்றாகக் குறையும் எனவே இவை J1 J2 மற்றும் Eb2 உடன் இருக்கும் இந்த எதிர்ப்புகள் என்ன இந்த எதிர்ப்பு என்ன இந்த எதிர்ப்பு என்ன 1 மைனஸ் 1 மைனஸ் epsilon1 pi A1 epsilon1 மற்றும் A1 F12 மீது இந்த எதிர்ப்பு 1 மற்றும் இது 1 மைனஸ் epsilon2 பை A2 epsilon2 சரியா எனவே இப்போது வெறுமனே எதிர்ப்புக் கருத்தின் அடிப்படையில் q1 என்பது மேற்பரப்பு 1 இல் இருந்து இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையேயான நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் சரியா q2 என்றால் q2 என்பது என்னவாக இருக்கும் எனவே இது மேற்பரப்பு 1 இன் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் ஆகும் q1 என்றால் என்ன q என்பது 1 இலிருந்து வெளியிடப்படும் வெப்பத்தின் அளவு அல்லது நிலையான வெப்பநிலையை பராமரிப்பதற்காக மேற்பரப்பில் ஒன்றுக்கு வழங்கப்படுகிறது அப்படியானால் q2 என்னவாக இருக்க வேண்டும் இது மைனஸ் q ஆக இருக்கும் ஏனென்றால் இரண்டு மேற்பரப்புகள் மட்டுமே உள்ளன மற்றும் இரண்டும் நிலையான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன எனவே முதலில் எளிய ஆற்றல் சமநிலையில் இருந்து q2 மைனஸ் q க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கிருந்து மைனஸ் q க்கு சமமான q2 க்கு சமமான q1 எனவே எதிர்ப்பு நெட்வொர்க்குகளின் அடிப்படையில் நீங்கள் அதை Eb1 மைனஸ் Eb2 என மொத்த எதிர்ப்பால் வகுக்கலாம் எனவே எதிர்ப்புகள் தொடரில் உள்ளன எனவே மொத்த எதிர்ப்பு என்பது தனிப்பட்ட எதிர்ப்பின் கூட்டுத்தொகையாகும் எனவே q என்பது சிக்மா T1 க்கு பவர் 4 T2 இன் பவர் 4 வகுத்தல் பை 1 பை A1F12 உப்ஸ் பிளஸ் 1 மைனஸ் epsilon1 பை A1 epsilon1 epsilon2 பை A2 epsilon2 எனவே இந்த இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையிலான நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் சரியா எனவே இங்கே கொஞ்சம் எளிமைப்படுத்துவோம் அடைப்புகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தால் என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு மேற்பரப்புகளும் இணையானவை மற்றும் எல்லையற்ற நீளம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அது இணையாகவும் எல்லையற்றதாகவும் இருந்தால் எனவே இது அடிப்படையில் ஒரு இணையான தட்டு எனவே உங்களிடம் இணையான தட்டுகள் உள்ளன இது T2 இல் பராமரிக்கப்படும் T1 வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது மற்றும் உமிழ்வு எப்சிலோன் 1 எப்சிலோன் 2 மற்றும் பகுதி A1 மற்றும் A2 சரியா எனவே இது எல்லையற்ற இணையாக இருந்தால் இந்த இரண்டு பகுதிகளும் ஒன்றுக்கொன்று சமமானவை என்று நீங்கள் கருதலாம் எனவே இப்போது நாம் எல்லையற்ற இணையாகவும் நீளமாகவும் இணையாகவும் இருப்பதைத் தவிர சிறிது காலத்திற்கு முன்பு பார்த்த அதே அமைப்புதான் எனவே கதிர்வீச்சு பரிமாற்றம் இன்னும் ஒரே மாதிரியாக இருக்கலாம் ஒருவேளை சிக்மா T1 பவர் 4 T2 பவர் 4 வகுத்தல் பை 1 பை A1 மற்றும் A2 ஆகியவை ஒரே மாதிரியாக இருக்கலாம் எனவே நாம் அதை அங்கு எடுத்துச் செல்லலாம் எனவே இணைத் தட்டின் பரப்பளவை A என்று சொன்னால் அது 1 பை F12 பிளஸ் 1 மைனஸ் எப்சிலன் 1 பை எப்சிலன் 1 ஆக இருக்கும் F12 என்றால் என்ன இது 1 ஆகும் ஏனென்றால் மேற்பரப்பு 2 ஐ விட்டு வெளியேறும் எந்த கதிர்வீச்சும் மேற்பரப்பு 1 ஆல் பார்க்கப்பட வேண்டும் எனவே நிகர கதிர்வீச்சு பரிமாற்றமானது A சிக்மா T1 பவர் 4 மைனஸ் சிக்மா T2 பவர் 4 பை 1 பிளஸ் 1 பை எப்சிலோன் 1 மைனஸ் 1 எப்சிலோன் 2 மைனஸ் 1 ஆக இருக்கும் எனவே A சிக்மா T1 பவர் 4 வகுத்தல் பை 1 பை எப்சிலோன் 1 இண்டு 4 மைனஸ் 1 ஆகும் இது இரண்டு சாம்பல் மேற்பரப்புகளுக்கு இடையிலான நிகர கதிர்வீச்சு பரிமாற்றமாகும் எனவே அவைகள் ஒரு கரும்பொருள் ஆக இருந்தால் என்பதை நினைவில் கொள்க என்ன நடக்கும் உமிழ்வுகள் 1 சரியா இது ஒரு கரும்பொருள் உமிழ்வுகள் 1 எனவே அது ஒரு கரும்பொருள் மேற்பரப்பு கரும்பொருள் பின்னர் உமிழ்வுகள் 1 மற்றும் எனவே இது வெறுமனே சிக்மா A இண்டு T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4 ஆக மாறும் இது நீங்கள் அனைவரும் பார்த்த கிளாசிக்கல் உறவு சரியா எனவே நீங்கள் கதிரியக்கப் பரிமாற்றத்தைக் கொண்டிருக்கும் போது அது எல்லையற்ற இணையான மற்றும் பார்வைக் காரணிகள் 1 ஆகும் இது ஒரு கரும்பொருள் ஆக இருந்தால் இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையிலான கதிர்வீச்சு பரிமாற்றமாகும் எனவே நாம் உண்மையில் பெறப்பட்ட வெளிப்பாட்டிலிருந்து இது தெளிவாக வெளிப்படுகிறது நீங்கள் உண்மையான மேற்பரப்பைக் கொண்டிருக்கும் போதெல்லாம் உண்மையான மேற்பரப்பிற்கான நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்தைப் பெறும்போதெல்லாம் தொடர்புடைய உறவைச் சரிபார்த்து அது உண்மையில் தொடர்புடைய கரும்பொருள் உறவுக்குக் குறைகிறதா என்பதைப் பார்ப்பது உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து உமிழ்வுகளும் 1 சரி என்று கருதுங்கள் உங்களுக்குத் தெரியுமா என்பதைச் சரிபார்க்க இது ஒரு நல்ல கட்டைவிரல் விதி F12 ஐ 1 ஆக வைத்தால் அது இணையாக மாறும் கவனமாக இருக்கும் நீங்கள் epsilon ஐ 1 ஆக வைக்கலாம் சரியா பின்னர் மேற்பரப்புகள் கரும்பொருள் ஆனால் F12 ஐ 1 ஆக வைத்தால் பகுதிகளையும் 1 பகுதிகள் என்று வைக்க வேண்டும் சமமாக இருப்பது 1 சரி அல்ல எனவே பகுதிகள் மற்றும் பார்வை காரணிகள் அவை வெளிப்படையாக தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன நீங்கள் இரண்டையும் முழுமையாகப் பிரித்து அவை ஒவ்வொன்றிற்கும் சில தோராயங்களைச் செய்ய முடியாது பகுதி மாறப் போகிறது பின்னர் பார்வைக் காரணியில் சில தாக்கங்கள் இருக்கும் ஏனெனில் பார்வைக் காரணி ஏற்கனவே முழுப் பகுதியிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது எனவே பார்வைக் காரணியில் பகுதி ஏற்கனவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது எனவே இந்த 'கதிர்வீச்சுக் கவசத்தின்' இன்னும் கொஞ்சம் நீட்டிப்பைப் பார்க்கப் போகிறோம் எனவே எந்தவொரு கதிர்வீச்சு அமைப்பையும் அளவிடுவதில் இது மிக முக்கியமான அம்சமாகும் எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் அணு உலை இருந்தால் சரி இப்போது எந்தக் கதிரியக்கமும் கணினியில் இருந்து வெளியேறுவதை நீங்கள் விரும்பவில்லை கதிர்வீச்சு வெளியேறுவதை நீங்கள் விரும்பவில்லை ஏனெனில் அது அபாயகரமானது எனவே கதிர்வீச்சு கசியும் போது என்ன நிகழ்கிறது குறிப்பாக மனிதர்களுக்கு முதலில் பாதிக்கப்படும் விஷயங்களில் ஒன்று தைராய்டு சுரப்பி எனவே உங்களில் எத்தனை பேர் தைராய்டு சுரப்பி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே முதலில் நம்மைப் பாதிக்கக்கூடிய ஒன்று தைராய்டு சுரப்பி ஏனெனில் உடலில் இருக்கும் அயோடின் எனவே அயோடினின் கதிரியக்க ஐசோடோப்பு மிக எளிதாக தூண்டக்கூடிய ஒன்று எனவே கதிர்வீச்சுக்கு வெளிப்பாடு ஏற்படும் போதெல்லாம் தூண்டப்படும் முதல் விஷயம் என்னவென்றால் உண்மையில் சாதாரண அயோடின் நம்மை அயோடினின் கதிரியக்க வடிவமாக மாற்றுகிறது அதனால் தைராய்டு சுரப்பியை மிக எளிதாக காயப்படுத்துகிறது அதனால்தான் கதிர்வீச்சு வெளிப்படும் போது பொதுவாகச் செய்யப்படும் ஒன்றிரண்டு விஷயங்களை மக்கள் நிறைய பாலை குடிக்கச் சொல்கிறார்கள் அது மீண்டும் கதிர்வீச்சு இல்லாத பாலாகும் எனவே அது எப்படியோ தைராய்டு சுரப்பியைப் பாதுகாப்பதாகத் தோன்றியது எப்படி என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் எப்படியோ அது செய்கிறது எனவே அது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் கழுத்தை முடிந்தவரை மூடி வைக்கவும் ஏனென்றால் தைராய்டு சுரப்பி உண்மையில் இங்கே கழுத்தில் அமர்ந்திருக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட இரண்டு பொதுவான பரிந்துரைகள் இவை எனவே எப்படியிருந்தாலும் கதிர்வீச்சு கவசம் உண்மையில் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அணு உலையிலிருந்து கதிர்வீச்சு வெளியேறுவதை நீங்கள் விரும்பவில்லை அல்லது கதிர்வீச்சு செயலில் உள்ள வேறு சில அமைப்பிலிருந்து வெளியேற வேண்டும் எனவே அதைச் செய்வதற்கான வழி மிகவும் எளிமையான விஷயத்தை எடுத்துக் கொள்வோம் நிச்சயமாக ஒரு உண்மையான கண் அமைப்பு இதைப் போல எளிதானது அல்ல எனவே கதிர்வீச்சு கவசம் உண்மையில் வடிவமைக்கப்பட்ட விதம் அந்த மேற்பரப்பின் உமிழ்வுகளுடன் விளையாடுவதே சரியா எனவே நாம் இங்கே சாம்பல் மேற்பரப்புகளை மட்டுமே பார்ப்போம் நிச்சயமாக ஒரு சாதாரண மேற்பரப்புக்கான அனைத்து உறவுகளையும் ஒருவர் பெறலாம் ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் எனவே அது செய்யப்படும் விதம் என்னவென்றால் மேற்பரப்பின் உமிழ்வை மாற்றுகிறோம் குறிப்பாக உமிழ்வு மேற்பரப்பு பண்புகளை மாற்றுகிறோம் எனவே T1 வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் ஒரு மேற்பரப்பு எங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் எப்சிலோன் 1 உமிழ்வுத்தன்மை கொண்ட மற்றொரு மேற்பரப்பு உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் அது குறிப்பிட்ட மேற்பரப்பின் உட்புறத்தில் கதிர்வீச்சை வெளியிடுகிறது மறுபுறம் கதிர்வீச்சு இல்லை என்று சொல்லலாம் அல்லது மறுபுறம் ஒரு உலை அமர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் எனவே நாம் பார்க்கும் குறிப்பிட்ட பொருளின் வெளிப்புற மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு மட்டுமே பொருத்தமானது மேலும் இது பெறும் பொருள் என்று சொல்லலாம் இது வெப்பநிலை T2 மற்றும் உமிழ்வு எப்சிலோன் 2 என்று சொல்லலாம் எனவே இரண்டாவது மேற்பரப்பை உமிழப்படும் கதிர்வீச்சைப் பெறுவதிலிருந்து பாதுகாக்க அல்லது மேற்பரப்பு 1 இலிருந்து பெறப்படும் கதிர்வீச்சை முழுமையாக 0 ஆகக் குறைக்க முடியாது ஆனால் நீங்கள் அதை முடிந்தவரை குறைக்க வேண்டும் அதைச் செய்யும் விதம் என்னவென்றால் நீங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட தடிமன் கொண்ட பொருளைப் போடுகிறீர்கள் இடையில் இருக்கும் ஒரு மேற்பரப்பு இது ஒரு இணையான தட்டு என்று சொல்லலாம் சரியா உமிழ்வைச் சொன்னால் நான் இந்த மேற்பரப்பை 3 என்று அழைக்கிறேன் இது வெப்பநிலை T3 என்று சொல்லலாம் எனவே நான் மேற்பரப்பை உருவாக்குகிறேன் ஒருவேளை நான் மேற்பரப்புகளை இரண்டு மேற்பரப்புகளை வேறு வழியில் வண்ணம் தீட்டுகிறேன் அல்லது அந்த மேற்பரப்பின் மேற்பரப்பு கடினத்தன்மையை மாற்றுகிறேன் அதாவது ஒரே பொருளின் இரு பக்கங்களின் உமிழ்வு வேறுபட்டது எனவே ஒரு பக்கத்தின் உமிழ்வு அதே பொருளின் மறுபக்கத்தின் உமிழ்வுத்தன்மையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு அமைப்பை உருவாக்குகிறேன் எனவே உண்மையில் 1 முதல் 2 வரை மாற்றப்படும் கதிர்வீச்சின் மொத்த அளவை நான் உண்மையில் குறைக்க முடியும் அது ஏன் ஏனெனில் கதிர்வீச்சைப் பரிமாறிக் கொள்வதற்கு அல்லது மேற்பரப்பிலிருந்து கதிர்வீச்சை வெளியிடுவதற்கு மேற்பரப்பினால் வழங்கப்படும் எதிர்ப்பானது உமிழ்வு போன்ற மேற்பரப்புப் பண்புகளைப் பொறுத்தது எனவே மேற்பரப்பால் வழங்கப்படும் எதிர்ப்பானது பகுதி நேர எப்சிலானால் 1 மைனஸ் எப்சிலான் என்பதை நாம் அறிவோம் எனவே எப்சிலானின் மதிப்புடன் விளையாடுவதன் மூலம் குறிப்பிட்ட பொருளின் வெளிப்புற மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் மொத்த கதிர்வீச்சைக் கட்டுப்படுத்த முடியும் எனவே இதை நீங்கள் வகைப்படுத்த விரும்பினால் நாம் இப்போது எதிர்ப்பு நெட்வொர்க் கருத்தைப் பயன்படுத்தலாம் இங்கு எத்தனை எதிர்ப்புகள் உள்ளன இந்த அமைப்புக்கு எத்தனை எதிர்ப்புகள் உள்ளன அவை என்ன எனவே மேற்பரப்பு 1 ஆல் வெளிப்படும் கதிர்வீச்சுக்கு ஒரு எதிர்ப்பு உள்ளது மேற்பரப்பு 1 மற்றும் மேற்பரப்பு 2 இடையே பரிமாற்றத்திற்கு ஒரு எதிர்ப்பு உள்ளது இது இந்த மேற்பரப்பை எதிர்கொள்கிறது பின்னர் 3 முதல் 31 வரை மேற்பரப்பு எதிர்ப்பிலிருந்து பரிமாற்றம் உள்ளது அவற்றின் மேற்பரப்பு எதிர்ப்பு 32 மற்றும் 2 மேற்பரப்புகளுக்கும் மற்றவற்றுக்கும் இடையே உள்ள எதிர்ப்பு 1 எனவே அவை முற்றிலும் 6 எதிர்ப்புகள் எனவே இது Eb1 மற்றும் இது Eb2 சரியா இது J1 J2 J3 ஆகும் இது மேற்பரப்பு 1 ஐ எதிர்கொள்ளும் பக்கத்தில் உள்ளது இது Eb3 ஆக இருக்கும் இது கரும்பொருள் கதிர்வீச்சுடன் தொடர்புடையது மூன்றாவது மேற்பரப்பு மற்றும் இது J32 மற்றும் இது J2 இப்போது நிச்சயமாக மூன்றாவது மேற்பரப்பில் கடத்துதலுக்கான எதிர்ப்பு மிகக் குறைவு என்று நான் கருதினேன் உண்மையில் 1 முதல் 2 வரை செல்லும் சுவர் கதிர்வீச்சு 3 இலிருந்து இருக்கும் மாணவர் 0 உள்ளது ஆம் அது சரி காட்சி காரணி 0 மாணவர் போது உங்கள் இடத்தில் உள்ள கவசம் 2 பரப்புகளை முழுமையாக மறைக்கவில்லை என்றால் 1 மற்றும் 2 இடையே பரிமாற்றம் இருக்கும் எனவே இது 1 மைனஸ் எப்சிலோன் 1 பை A1 எப்சிலன் 1 இது 1 பை A1F13 இது 1 மைனஸ் எப்சிலன் 3 பை எப்சிலன் 31 பை A1 A3 epsilon31 ஆகும் எனவே உமிழ்வு இப்போது வெவ்வேறு பக்கங்களில் வேறுபட்டது என்பதை நினைவில் கொள்க எனவே எதிர்ப்பில் 32 பை A3 epsilon32 மற்றும் 1 பை A2 A3 F32 மற்றும் அது 1 மைனஸ் epsilon2 பை A2 epsilon2 என்று நீங்கள் கணக்கிட வேண்டும் சரியா எனவே இப்போது முதல் மற்றும் இரண்டாவது மேற்பரப்புக்கு இடையில் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்தைக் காணலாம் எனவே அது Eb1 மைனஸ் Eb2 ஆக இருக்கும் மொத்த R ஆல் வகுக்கப்படும் மொத்த மின்தடை மற்றும் அதனால் R ஆனது சிக்மா T1 பவர் மைனஸ் 4 சிக்மா T2 பவர் 4 வகுத்தல் பை 1 மைனஸ் எப்சிலோன் 1 பை A1 எப்சிலான் 1 பிளஸ் 1 பை A1F13 பிளஸ் 1 மைனஸ் epsilon31 பை A1 epsilon T1 A3 பிளஸ் 1 மைனஸ் epsilon32 பை A3 epsilon32 பிளஸ் 1 பை A3F32 பிளஸ் 1 மைனஸ் epsilon2 பை A2 epsilon2 சரியா எனவே F13 மற்றும் F32 என்றால் என்ன இது ஒரு இணையான தட்டுக் காட்சி காரணி 1 சரியா எனவே அதாவது F13 சமமான F32 க்கு 1 சமம் மற்றும் A1 சமமான A3 க்கு A2 சமம் சரியா எனவே இந்த எல்லா காரணிகளையும் நீங்கள் செருகினால் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் q என்பது சிக்மா T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4 வகுத்தல் 1 பை epsilon1 பிளஸ் 1 மைனஸ் epsilon31 பை epsilon31 1 மைனஸ் epsilon32 பை epsilon32 என்பதை நீங்கள் காண்பீர்கள் சரியா அதாவது 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையிலான நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் எனவே epsilon31 மற்றும் epsilon32 ஐ மாற்றுவதன் மூலம் நீங்கள் தெளிவாகக் காணலாம் நீங்கள் உண்மையில் 1 மற்றும் 2 க்கு இடையில் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்தை குறைக்கலாம் எனவே இந்த கதிர்வீச்சு கவசத்தை சரியாகப் பயன்படுத்துவதற்கான கருத்து இதுதான் எனவே நிறுத்துவது நல்லது என்று நான் நினைக்கிறேன் எனவே கதிர்வீச்சில் இரண்டு சிறிய தலைப்புகள் உள்ளன அதை அடுத்த விரிவுரையில் முடிப்போம் எனவே 1 என்பது கதிர்வீச்சு மேற்பரப்பு மற்றும் 1 என்பது அடுத்த ஒன்றின் விளைவு நடுத்தர விளைவு எனவே 2 மேற்பரப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நடுத்தரத்தின் விளைவு என்ன என்பதை நாங்கள் இதுவரை கருத்தில் கொள்ளவில்லை எனவே அடுத்த விரிவுரையில் அதை அளவிட முயற்சிப்போம்